டிரான்சிஸ்டர் மற்றும் ஆப் ஆம்ப் ஐ கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களில் பயன்படுத்துவதைப் பற்றி நாம் விவாதித்தோம் டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்துவதில் சில ஏமாற்று வேலைகள் இருப்பதை உங்களில் கவனமாகக் கவனிப்பவர்கள் உணர்ந்திருப்பார்கள் நான்கு வகையான கண்ட்ரோல் சோர்ஸ்கள் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் மற்றும் ஒரு கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகியவற்றை நான் உணர்ந்தேன் ஆனால் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது கெய்ன் ஆக ஒன்றைக் கொண்டிருந்தது நான் Vo kVi ஐ உணரவில்லை இதில் k என்பது ஒன்றைத் தவிர வேறு ஒன்று மற்றும் இதேபோல் கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் ஆனது கெய்ன் ஆக ஒன்றைக் கொண்டிருந்தது நான் Io k ii ஐ உணரவில்லை k என்பது ஒன்றை விட அதிகமாக இருக்கும் மற்றும் ஆப் ஆம்ப் விஷயத்தில் நான் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் மட்டுமே விவாதித்தேன் நிச்சயமாக வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இன் கெய்ன் ஆனது எதுவாகவும் இருக்கலாம் k இந்த விஷயத்தில் ஒன்றுக்கு அதிகமாக இருக்கலாம் இப்போது நான் ஏன் இவற்றில் என்னை மட்டுப்படுத்திக் கொண்டேன் மற்றும் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ற்கும் கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ற்கும் கெய்ன் ஐ ஓன்று என நான் ஏன் கட்டுப்படுத்தினேன் இது போன்ற ஒரு கண்ட்ரோல் சோர்ஸ் நம்மிடம் இருந்தால் இது போன்ற ஒரு அடிப்படை கண்ட்ரோல் சோர்ஸ் என்று சொல்லலாம் அங்கு சில Vx இருந்தால் இது எனக்கு சில gmVx ஐ வழங்குகிறது அல்லது மாற்றாக நான் ஒரு வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸை வைத்திருக்க முடியும் இது Vx என்றால் நான் சில AoVx ஐப் பெற முடியும் இப்போது இவற்றைப் பயன்படுத்தி வேறு எந்த வகையான நெகடிவ் பீட்பேக் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்களையும் உருவாக்க முடியும் எனவே அடிப்படையில் இவற்றைப் பயன்படுத்தி எந்தவொரு கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸையும் நெகடிவ் பீட்பேக்களைப் பயன்படுத்தி உருவாக்க முடியும் மேலும் அது அனைத்து நல்ல பொருட்களையும் கொண்டிருக்கும் இந்த gm ஆனது மிகப் பெரியதாக மாறினால் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸின் ட்ரான்ஸ்பர் ரேஷியோ gm இன் சரியான மதிப்புக்கு உணர்ச்சியற்றதாக மாறும் gm ஆனது காரணி 10 ஆல் மாறுபடலாம் ஆனால் ட்ரான்ஸ்பர் ரேஷியோ அவ்வளவு மாறாது ஆனால் இதேபோல் Ao மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் ஆனால் காரணி பத்து ஆக மாறினாலும் அது 10000 அல்லது 100000 ஆக இருந்தாலும் பரவாயில்லை ட்ரான்ஸ்பர் ரேஷியோ பெரிதாக மாறாது எனவே அனைத்து கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களையும் உணர முடியும் மற்றும் நீங்கள் யூனிட்டி கெய்ன் இன் தடையை கூட கொண்டிருக்க மாட்டீர்கள் எந்த ஒரு கண்ட்ரோல்ட் சோர்ஸ்ஸும் எந்த கெய்ன் உடன் அதை உணர முடியும் இப்போது நம்மிடம் என்ன இருக்கிறது நம்மிடம் ஒரு MOS டிரான்சிஸ்டர் உள்ளது இது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் இது போல் தெரிகிறது VGS gmVGS இப்போது நீங்கள் பார்க்கும் வெளிப்படையான வித்தியாசம் என்னவெனில் இங்கே கண்ட்ரோலிங் நோடுகள் ஆனது கண்ட்ரோல்ட் நோடுகளிலிருந்து முற்றிலும் பிரிக்கப்படுகின்றன இங்கே கண்ட்ரோலிங் நோடுகளில் ஒன்று மற்றும் கண்ட்ரோல் நோடுகளில் ஒன்று பொதுவானது இது டிரான்சிஸ்டரின் சோர்ஸ் ஆகும் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையோ அல்லது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸையோ ஒன்றுக்கு மேற்பட்ட கெய்ன் உடன் உருவாக்க முடியாததற்கு இதுவே காரணம் ஏனெனில் இது ஏற்கனவே இங்கு இணைக்கப்பட்டுள்ளது எனவே இவை இரண்டுக்கும் யூனிட்டி கெய்ன் இருக்கும் எனவே இதன் மூலம் எதையும் செய்ய முடியும் ஆனால் இது கிட்டத்தட்ட நமக்கு கண்ட்ரோல்ட் சோர்ஸ்ஸை வழங்குவது போன்றது ஆனால் இவை இரண்டும் நிரந்தரமாக ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே நாம் நிச்சயமாக அதை உடைக்க முடியாது அது டிரான்சிஸ்டரின் ஒரு பகுதியாகும் எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட கெய்ன் ஐ நாம் உணர முடியாது மேலும் ஆப் ஆம்ப் ஆனது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்களாக இருக்கும் போது இது போன்றது அல்ல அது இங்கே இது போன்றது அல்ல எனவே நம்மிடம் இருப்பது இது மற்றும் இது கண்ட்ரோல் பக்கத்திலிருந்து தனியானது ஆனால் கண்ட்ரோல் பக்கத்தில் ஒரு பக்கம் மறைமுகமாக கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது சர்க்யூட்டில் காமன் ரெபெரென்ஸ் நோடு ஆக இருக்கும் எனவே நீங்கள் இந்த டெர்மினலை கிரவுண்ட்டில் இருந்து எடுக்க முடியாது இது ஆப் ஆம்ப் இன் ஒரு பகுதியாகும் நம்மிடம் இந்த டெர்மினல் மட்டுமே ப்ரீ ஆக இருக்கும் அதனால்தான் கரண்ட் சோர்ஸ்களை நாம் உணர முடியாது அதாவது கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்களிலோ வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்களிலோ நாம் இதைச் செய்ய முடியாது ஏனென்றால் கரண்ட் சோர்ஸ்ஸை நீங்கள் உணரும் போது உங்களுக்கு இரண்டு டெர்மினல்கள் தேவை கரண்ட் அவுட்புட்டை வழங்கும் போது அவை கரண்ட் அவுட்புட்டை உணர உங்களுக்கு மற்றொரு டெர்மினல் தேவை என்று கூறலாம் ஏனெனில் சில கரண்ட் இங்கிருந்து அங்கு பாய்கிறது நீங்கள் அதை இந்த டெர்மினலில் உணர்கிறீர்கள் அந்த டெர்மினலில் கரண்ட் அவுட்புட்டை வழங்குகிறீர்கள் கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் அல்லது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் போன்ற கரண்ட் அவுட்புட் சாதனத்திற்கு இரண்டு டெர்மினல்களும் ப்ரீ ஆக இருக்க வேண்டும் இப்போது இரண்டு டெர்மினல்களுக்கும் அணுகல் இல்லாததால் ஆப் ஆம்ப்ல் இருந்து கரண்ட் அவுட்புட்டைப் பெற முடியாது எனவே நாம் உணரக்கூடியவற்றுக்கு விவாதத்தை நான் அனுமதிக்கிறேன் இப்போது MOS சர்க்யூட்கள் MOS வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட K கொண்ட கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸைப் பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட கெய்ன்களைப் பெறுவது எப்படி இதை நம்மால் செய்ய முடியுமா தயவு செய்து இதைப் பற்றி சிந்தியுங்கள் விரிவுரையை இடைநிறுத்தலாம் மற்றும் அதைப் பற்றி சிந்தியுங்கள் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்தால் இன்னும் இதைச் செய்ய முடியும் என்று மாறிவிடும் இதைச் செய்வதற்கான ஒரு எளிய வழி உங்களிடம் MOS வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் உள்ளது மற்றும் MOS கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைப் பின்பற்றவும் இந்த Vi என்றால் நான் அதை இப்படி திட்டவட்டமாக காண்பிப்பேன் நான் இங்கே Io1 ஐப் பெறுவேன் மேலும் Vo என்று எதையாவது பெறுவேன் மேலும் Io1 ஆனது சில gmVi ஆகவும் Vo ஆனது சில RmIo1 ஆகவும் இருக்கும் ஒன்றாக gm Rm என்ற கெய்ன் கிடைக்கும் இது ஒன்றுக்கு அதிகமாக அமைக்கப்படலாம் கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸை நீங்கள் உணர விரும்பினால் நீங்கள் கேஸ்கேடிங் வரிசையை மாற்றலாம் உங்களிடம் முதலில் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸும் அதன் பிறகு வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்ஸும் உள்ளது உங்களிடம் இன்புட் கரண்ட் இருந்தால் அதில் இருந்து Vo1 ஐப் பெறுவீர்கள் மேலும் அங்கிருந்து Io ஐப் பெறுவீர்கள் மீண்டும் கெய்ன் ஐ ஒன்றுக்கு மேற்பட்டதாக சரிசெய்யலாம் இப்போது இது சாத்தியம் MOS டிரான்சிஸ்டர்களை மட்டுமே பயன்படுத்தி வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் அல்லது கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கெய்ன்களைப் பெறுவது மிகவும் சாத்தியம் ஆனால் இங்கே இரண்டு தனித்தனி பீட்பேக் நெட்வொர்க்குகள் உள்ளன ஒன்று இந்த ஸ்டேஜ் ஐ உணர மற்றொன்று அந்த ஸ்டேஜ் ஐ உணர்வதற்கு ஆகும் சிங்கிள் பீட்பேக் சர்க்யூட் உடன் MOS டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தியும் நீங்கள் இவற்றைச் செய்யலாம் என்று மாறிவிடும் மீண்டும் இவை நான் விரிவாகப் பேசும் விஷயங்கள் அல்ல ஆனால் ஒரு பயிற்சியாக நான் பரிந்துரைக்கிறேன் அதை நீங்களே செய்ய முயற்சி செய்யலாம் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் உண்மையில் இந்த கரண்ட் சோர்ஸ்களில் ஒன்றைப் பயன்படுத்தவும் நெகடிவ் பீட்பேக்களைப் பயன்படுத்தி நான்கு வகையான கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களையும் ஒருங்கிணைக்கவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் MOS டிரான்சிஸ்டருடன் நான்கு கண்ட்ரோல்ட் சோர்ஸ்கள் மற்றும் ஆப் ஆம்ப் உடன் இரண்டும் இருந்த முந்தைய நிகழ்வுகளில் நாம் செய்ததைப் போலவே உள்ளது ஆனால் இப்போது நீங்கள் நான்கு டெர்மினல்களையும் ப்ரீ ஆக வைத்திருந்தால் நீங்கள் அனைத்தையும் உணர முடியும் எனவே நீங்கள் அதை செய்ய முயற்சி செய்யலாம் இப்போது நான் அதை எப்படி நடைமுறையில் செய்ய முடியும் ஒரு சாத்தியம் என்னவென்றால் நீங்கள் சிங்கிள் டிரான்சிஸ்டர் மட்டும் அல்ல நாம் இதுவரை முயற்சித்த அனைத்தும் இரண்டு டிரான்சிஸ்டர்கள் எனவே மீண்டும் நான் ஸ்கிம்மடிக்கள்ளி படத்தை காட்டுவேன் நான் பையாஸ்சிங் மற்றும் பலவற்றைக் காட்டப் போவதில்லை எனவே இன்க்ரிமெண்டல் சமமானதை மாற்றியமைத்து அனாலிசிஸ்ஸை மேற்கொள்ள வேண்டிய இன்புட் இதுவாகும் மேலும் இவை இரண்டும் அவுட்புட்கள் இது பிளஸ் மற்றும் மைனஸில் உள்ளது இது அவுட் பிளஸ் மற்றும் அவுட் மைனஸ் எனவே நம்மிடம் நான்கு தனித்துவமான டெர்மினல்கள் இன்புட்டிற்கான இரண்டு டெர்மினல்கள் மற்றும் அவுட்புட்டிற்கு இரண்டு டெர்மினல்கள் உள்ளன நிச்சயமாக நீங்கள் முதலில் இதைப் பயன்படுத்தி சிக்னல் படத்தை ஒருங்கிணைத்து முழுமையான சர்க்யூட்டைப் பெறுவதற்கு பையாஸ்சிங்கைச் சேர்க்கவும் இது இன்னும் இதற்குச் சமமானதாக இல்லை ஏனெனில் இந்த விஷயத்தில் இந்த அல்லது அந்த டெர்மினலில் கரண்ட் புளோ இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் எந்த கரண்ட்டும் அதில் பாய்வதில்லை ஆனால் அதில் சில கரண்ட் பாயும் எனவே இது சரியாக சமமானதாக இல்லை ஆனால் நீங்கள் இன்னும் இதனுடன் வேலை செய்யலாம் நான்கு கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களையும் உருவாக்க உங்களை அனுமதிக்கும் மற்றொரு கலவையானது டிரான்சிஸ்டருடன் ஆப் ஆம்ப் ஐ இணைப்பதாகும் எனவே உங்களிடம் இரண்டு இன்புட் டெர்மினல்கள் உள்ளன மற்றும் இரண்டு தனித்துவமான அவுட்புட் டெர்மினல்கள் உள்ளன எந்த கரண்ட் இங்கு சென்று அங்கு வெளியே வந்தாலும் கரண்ட்டை வேறு சில சர்க்யூட்களுக்கு வழங்குவதை நீங்கள் உணரலாம் இதைப் பயன்படுத்தி நான்கு வகையான சோர்ஸ்களையும் நீங்கள் உணரலாம் இது தோராயமாக அதற்குச் சமமானதாகும் எனவே உண்மையில் இதை முயற்சிக்கவும் இந்த விஷயங்களை ஒருங்கிணைக்க முயற்சிக்கவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் மேலும் இது சர்க்யூட்கள் பற்றிய உங்கள் புரிதலில் உண்மையில் உங்களுக்கு பெரிதும் உதவும் எனவே இவற்றைக் கொண்டு நீங்கள் உண்மையில் நான்கு வகையான கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களையும் கெய்னிற்கு எந்தத் தடையுமின்றி ஒருங்கிணைக்க முடியும்